வெக்டர் கால்குலஸ் பற்றிய மதிப்பாய்வை உள்ளடக்கிய கம்பியூடேஷனல் எலக்ட்ரோமேக்னடிக்ஸின் முதல் விரிவுரைக்கு வருக இந்த பாடத்தில் வெக்டர் கால்குலஸ் பற்றியே நாம் முழுவதும் விவாதிக்க உள்ளோம் எலக்ட்ரோமேக்னடிக்ஸ் பற்றிய சில பயனுள்ள அடிப்படை யோசனைகளை தெரிந்து வைத்துள்ளோம் வெக்டர் கால்குலஸ் மிகவும் பரந்த பகுதி எனவே எலக்ட்ரோமேக்னடிக்ஸ் உடன் தொடர்புடைய பகுதிகளை மட்டும் நாம் இங்கு பார்ப்போம் எனவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தலைப்புகளை தான் நாம் இப்பகுதியில் பார்க்க போகின்றோம் இந்த பகுதியின் தொடக்கமாக நாம் செயின் ரூல் ஆப் டிஃப்ரன்ஷீயேஷன் கிரேடியன்ட் பற்றிய அறிமுகம் கிரேடியன்ட் டைவிர்ஜன்ஸ் மற்றும் கர்ல் ஆகியவற்றை கண்டறிய உதவும் மூன்று முக்கிய ஆபரேட்டர்களை பற்றி பார்ப்போம் வெக்டர் கால்குலஸ் இல் சில முக்கியமான கோட்பாடுகள் உள்ளன மற்றும் இந்த பகுதியில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் நுட்பங்கள் பற்றிய இணைப்புகளையும் பார்ப்போம் முதலில் செயின் ரூலிருந்து துவங்குவோம் இங்கு ஸ்கேலார் ஃபங்ஷன் ஐ கருத்தில் கொள்வோம் ஸ்கேலார் ஃபங்ஷன் மூன்று மாறிகளை கொண்டது இதில் எத்தனை மாறிகள் இருந்தாலும் நாம் மூன்றோடு முடித்து கொள்வோம் ஏனென்றால் முப்பரிமாண இடமே பார்ப்பதற்கு எளிதானதாக உள்ளது எனவே எளிமையான உதாரணமாக இங்கு சார்ஜ் q எடுத்து கொள்வோம் நான் சிறிது இடைவெளியில் இங்கு நிற்கிறேன் ஒரு வெக்டர் r சௌர்ஸை நான் நிற்கும் இடத்துடன் இணைக்கிறது மற்றும் அங்கு இருக்கும் அப்ஸர்வர் எலெக்ட்ரோஸ்டாடிக் போடென்ஷியலை பதிவு செய்யலாம் இப்போது ஒரு எளிய எக்ஸ்பிரஷன் ஆக கொடுக்கப்பட்டுள்ள பொட்டன்ஷியல் பற்றி நாம் அனைவரும் உயர்நிலைப் பள்ளியில் படித்துள்ளோம் அதாவது q4πε|r| இதில் |r| என்பது x2 y2 z2 இன் ஸ்கொயர் ரூட் ஆகும் எனவே இங்கு இருக்கும் செயல்பாடு f என்பது x y மற்றும் z ஆகிய மூன்று மாறிகளின் செயல்பாடாகும் இப்போது இந்த அப்ஸர்வர் மாற்ற விரும்புகிறார் சில தன்னிச்சையான திசையில் செல்லவும் செய்கிறது அப்போது எவ்வாறு பொட்டன்ஷியல் மாறுகிறது என்பதனை நான் அறிய விரும்புகிறேன் வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் இந்த டெல்டா f என்றால் என்ன அப்ஸர்வர் திசையில் ஏதேனும் தன்னிச்சையான மாற்றம் இருக்கின்றதா என்பதை அறிய வேண்டும் இன்னும் வேறு வார்த்தைகளில் சரியாக கூறவேண்டுமானால் x ஐ x இலிருந்து x dx ஆக மாற்றலாம் இதேபோல் y ஐ Y dy ஆகவும் மாற்றலாம் இதேபோல் z z dz ஆக மாறுகிறது இதனை முடிந்தவரை பொதுப்படையாக வைத்துக்கொள்ளவேண்டும் இது மீண்டும் நாம் உயர்நிலைப் பள்ளியில் படித்த கால்குலஸ் இல் உள்ள செயின் ரூல் ஆகும் இந்த செயின் ரூல் ஒரு செயல்பாட்டின் மொத்த மாற்றம் எவ்வாறு கலப்பு வகை மாறிகளில் மாற்றங்களை அளிக்கிறது என்பதை பற்றி கூறுகின்றது எனவே இந்த df என்பது x இன் மாற்றம்y இன் மாற்றம் மற்றும் z இன் மாற்றங்களின் கூட்டுத் தொகையின் தொகுப்பு ஆகும் இந்த செயின் ரூல் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என நம்புகின்றேன் இவை அனைத்தும் பார்சியல் டெரிவேட்டிவ் என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் மூன்று மாறிகளை சார்ந்துள்ள இந்த செயல்பாடு ஏதாவது ஒரு மாறிகளை பொறுத்து டெரிவேட்டிவ் ஐ டெக்ஸ்ட் மட்டும் செய்கிறது இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும் போது இது மிகவும் சரியானது என்றாலும் மிகவும் எளிமையான மற்றொரு வழி உள்ளது என்பது தெரிகின்றது எனவே இந்த எக்ஸ்பிரஷனை இரண்டு வெக்டர் களுக்கு இடையேயான டாட் ப்ராடக்ட் அதாவது v டாட் u இன்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக V என்பது இந்த வெக்டர் மற்றும் u என்பது அந்த வெக்டர் ஆகும் எனவே எனக்கு கிடைத்திருக்கும் இந்த மாற்றம் df என்பது இரண்டு வெக்டர்களுக்கு இடையேயான டாட் ப்ராடக்ட் மற்றும் இந்த வெக்டர் என்பது மீண்டும் அந்த கால நேரத்திற்குள் தோன்றும் ஒன்று எனவே இது f இன் கிரேடியன்ட் என்று வரையறுக்கப்படுகின்றது எனவே இது ஒரு வெக்டர் மற்றும் இது மூன்று காம்போனென்ட் களைக்கொண்டுள்ளது இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சுருக்கெழுத்து குறியீடாகும் எனவே இது அப்ஸர்வர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் observer's displacement இதை dl என்று குறிப்பிட முடியும் வழக்கமாக இந்த பாடத்தில் நான் f இன் கிரேடியன்ட் க்கு மேல் அம்புக்குறியை போடவில்லை என்றாலும் அதனை ஒரு வெக்டர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்பும் மற்றொரு விஷயம் இது ஒரு சுருக்கெழுத்து குறியீடாகும் எனவே நான் அதை மூன்று காம்போனென்ட் களுடன் அடைப்புக்குறிக்குள் எழுதியுள்ளேன் அதாவது இது மூன்று காம்போனென்ட் களைக் கொண்ட ஒரு வெக்டர் F இன் இந்த கிரேடியன்ட் x ஹட் y ஹட் மற்றும் z ஹட் க்கு சமம் எனவும் நான் இதை குறிப்பிட முடியும் இதை எழுத அதிக நேரம் எடுக்கும் என்பதை நீங்கள் காணலாம் நான் இதை அடிக்கடி பயன்படுத்தப் போகிறேனோ இல்லையோ புரிந்து கொள்ளவேண்டிய விஷயம் என்னவென்றால் கமாஸ் அடைப்புக்குறிக்குள் ஏதேனும் ஒன்றைக் காணும்போது அது ஒரு வெக்டர் என்பதும் அதன் காம்போனென்ட் களை பற்றிதான் நான் பேசுகின்றேன் என்பதும்புரியும் இது செயின் ரூல்யைப் பற்றியது இது கிரேடியன்ட் ஐ கண்டுபிடிக்க மிகவும் சுலபமான யோசனையை நமக்கு கொடுத்தது இது தான் கிரேடியன்ட் ஆகும் இப்பொழுது நாம் வரையறுத்துள்ள கிரேடியன்ட் உடன் நமது வேலையை செய்ய முயற்சிப்போம் முந்தைய ஸ்லைடில் இருந்து நாம் கணக்கிட்டு வைத்துள்ள மொத்த டெரிவேட்டிவ் df ஐ இங்குள்ள கிரேடியன்ட் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் க்கு இடையிலான டாட் ப்ராடக்ட் ஆக எழுதலாம் இப்போது நீங்கள் ஒரு வேறுபட்ட உறுப்பை எழுதியவுடன் நமது அடுத்த நோக்கம் மொத்த மாற்றம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதாகும் நான் "a" வெக்டர் இன் ஒரு பகுதியில் இருந்து ஒரு "b" வெக்டர் இன் ஒரு பகுதிக்கு செல்வதாக வைத்துக்கொள்வோம் உதாரணமாக நான் இப்படி செல்ல முடியும் இதுதான் நான் கணக்கிட விரும்பும் இன்டகரல் எடுத்துக்காட்டாக இந்த "df" ஒரு வேறுபட்ட அல்லது ஒரு சிறிய அளவிலான வேலையைக் குறிக்கக்கூடும் ஆனால் மொத்த வேலைகளின் அளவை கண்டுபிடிப்பதற்காக நான் அந்த பாதையில் இன்டகரேட் செய்ய வேண்டும் இண்டெகரேஷனின் வரம்புகள் a மற்றும் b என்பதைக் கவனியுங்கள் இங்கு ரூட் சரியாக குறிப்பிடப்படவில்லை இது மட்டும்தான் ஒரே ஒரு சாத்தியமான ரூட் என்பது அல்லஎடுத்துக்காட்டாக இப்படிச் சென்றிருக்கலாம் அல்லது இது போன்ற மிகவும் சிக்கலான ரூட்டில் சென்றிருக்கலாம் நான் இப்படிச் கூட சென்றிருக்கலாம் எப்படி செல்ல வேண்டும் என்பது ஒரு விஷயமே இல்லை இது இங்கே குறிப்பிடப்படவும் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் நான் இந்த df ஐ இண்டெகரேஷன் செய்ய தொடங்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை எனில் இதனை நான் எழுதியது போல் மிகவும் எளிமையாக fb fa என்று எழுதுங்கள் ஆனால் இப்போது df க்கு கிரேடியன்ட் இன் அடிப்படையில் ஒரு நல்ல அடையாளமும் உள்ளது எனவே இதுதான் நாம் கொண்டு வந்த ரிலேஷன் மற்றும் இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இங்கே உள்ள இந்த எக்ஸ்ப்ரஷன் பாதை சுதந்திரமாக உள்ளது நான் எந்த பாதையை எடுத்து கொண்டேன் என்பது முக்கியமல்ல ஏனெனில் இது இங்கே ஒரு முழுமையான வேறுபாடு உள்ளது இதன் முடிவு இறுதி புள்ளி மற்றும் ஆரம்ப புள்ளியை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இதன் ஒரு நேரடியான முன்னோக்கிய இணைப்பை நீங்கள் உடனடியாகக் காணலாம் நான் ஒரு புள்ளியில் இருந்து மீண்டும் அதே புள்ளிக்கு செல்கிறேன் என்றால் இதனை வேறுவிதமாகக் கூறினால் இறுதி மற்றும் தொடக்கப் புள்ளி ஒன்றுதான் என்றால் இதுதான் மூடிய பாதைகளின் உண்மையான இன்டகரல் இங்கே இந்த இன்டகரல் அடையாளத்தை இந்த மாதிரி ஒரு வளையமாக போடும்போது அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இது ஒரு மூடிய பாதையின் இன்டகரல் ஆரம்ப புள்ளி மற்றும் தொடக்க புள்ளி இரண்டும் ஒன்று மற்றும் இது பூஜ்ஜியமாக இருக்கும் உங்களில் சிலர் இதற்கு முன்னர் இதுபோன்ற எக்ஸ்ப்ரஷன் ஐ எதிர் கொண்டிருக்கலாம் எனவே இந்த வகையான போர்ஸஸ் ஒருவேளை இவை கிரேடு பை வகை போர்ஸஸ் என்றால் இதை ஒரு கன்சர்வேட்டிவ் போர்ஸ் என்று அழைக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக எலக்ட்ரோஸ்டாடிக் போர்ஸ் என்பது ஒரு கன்சர்வேட்டிவ் பீல்டு என்பதை நாம் அறிவோம் இது ஒரு மூடிய பாதையில் எந்த வேலையும் செய்யாது மற்றும் அனைத்து போர்ஸஸ்களும் கன்சர்வேட்டிவ் அல்ல எனவே இது ஒரு சிறப்பான விஷயம் இப்பொழுது நாம் கிரேடியன்டை எப்படி உபயோகிப்பது என்பதை குறித்த சில யோசனைகளை பெற்றோம்